எனவே இப்போது நாம் BIST பற்றிய விவாதத்தைத் தொடருவோம் எனவேநமது கடைசி விரிவுரையில் போலி சீரற்ற முறை உருவாக்கம் பற்றிப் பேசினோம் அத்தகைய வகை சர்க்யூட்டுகளை உருவாக்குவதற்கான வடிவங்களை உருவாக்க LFSR ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளலாம் LFSR சோதனை முறைகள் மிகவும் மலிவானவை என்று இப்போது நாங்கள் கூறியுள்ளோம் டெஸ்ட் ஜெனெரெசனுக்கு தேவையான வன்பொருள் மிகவும் எளிமையானதாக இருந்தால் அவை சிப்பின் அதிகபட்ச மதிப்பிடப்பட்ட அதிர்வெண்ணில் இயங்க முடியும் இதனால் கடிகார அதிர்வெண்ணை விகிதத்தில் பயன்படுத்தலாம் மதிப்பிடப்பட்ட கடிகார அதிர்வெண்ணில் வடிவங்களைப் பயன்படுத்தலாம் இது தாமதம் தொடர்பான பல தவறுகளைக் கண்டறியவும் உதவுகிறது எனவே இன்று நாங்கள் எங்கள் உரையாடலை தொடர்கிறோம் மற்றும் BIST கட்டமைப்பின் மீதமுள்ள பகுதியைப் பார்க்கலாம் நாம் இதுவரை ஒரு லீனியர் ஃபீட்பெக் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் இருந்து போலி சீரற்ற வடிவங்களுடன் சோதனையின் கீழ் ஒரு சர்க்யூட் எவ்வாறு உற்சாகமாக இருக்கும் என்பதை பார்த்தோம் ஆனால் நான் 100 உள்ளீடுகளைக் கொண்ட ஒரு சர்க்யூட் வைத்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் 1 மில்லியன் அல்லது 1 பில்லியன் வடிவங்களைக் கூறலாம் எனவே நான் 1 பில்லியன் செட் வெளியீட்டு பதில்களைக் கொண்டிருக்கிறேன் இங்கே அந்த 1 மில்லியனுக்கும் அதிகமான தொகுப்பை நான் என்ன செய்வது எனவே எல்லா பதில்களையும் ஒரு ரோம் போன்ற நினைவகத்தில் சேமித்து வைக்க முடியாது அவற்றை வெக்டர் மூலம் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் எனவே உண்மையில் இங்கே நம் குறிக்கோள் என்னவென்றால் தொடர்புடைய தவறு இல்லா மதிப்புடன் ஒப்பிடுவதற்கு முன் சில முறையைப் பயன்படுத்தி இந்த சோதனை பதில்களின் அளவை ஒரு சிறிய மற்றும் நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு குறைக்க வேண்டும் எனவே சோதனை பதில்கள் சுருக்கம் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி பேசுகிறோம் கம்பாக்சனானது கம்ப்ரசனிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் கம்பாக்சனானது கம்ப்ரசனிலிருந்து ஒன்றல்ல எனவே நீங்கள் சோதனைத் தரவைப் பயன்படுத்தும்போது சோதனையின் கீழ் உள்ள சர்க்யூட் பெரிய அளவிலான தரவை உருவாக்க முடியும் பதில்கள் ஒரு எடுத்துக்காட்டிற்கு 5 மில்லியன் வடிவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்றால் 200 வெளியீடுகள் உருவாகும் எனவே நீங்கள் 1 பில்லியன் பிட்கள் பதிலுக்கு கடன் கொடுக்கிறீர்கள் உண்மையில் பல பிட்களை ஒரு ரோம் சிப்பில் சேமிக்க முடியாது மேலும் சரியான சோதனையின் போது ஒப்பிடவும் முடியாது எனவே இந்த பில்லியன் பிட்களை நன்கு குறைக்க ஒருவித சுருக்கத்தை செய்வது முற்றிலும் கட்டாயமாகும் இப்போது நீங்கள் கேட்கலாம் நான் 1 பில்லியன் பிட்களுடன் தொடங்கினேன் என்றால் அதை சுருக்க வேண்டும் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அது எவ்வளவு அது 1 பில்லியனில் இருந்து 1 மில்லியனா 10000 1000 ஆக இருக்க ஒரு நல்ல எண் என்னவாக இருக்கும் சில தத்துவார்த்த நியாயங்களைப் பயன்படுத்துவதைப் பார்ப்போம் நடைமுறையில் சுருக்கமானது உருவாக்கப்படும் இறுதி மதிப்பு 32 பிட் அல்லது 64 பிட் எண் மட்டுமே எனவே 1 பில்லியனில் இருந்து வெறும் 32 பிட்கள் அல்லது 64 பிட்களுக்கு குறைத்து வருகிறோம் எனவே இது ஒரு பெரிய சுருக்கமாகும் எனவே இங்கே ஒரு பிரச்சினை எழுகிறது அதனால் சுருக்கத்தை செய்கிறோம் எனவே சுருக்கமானது என்னவென்றால் ஒரு பெரிய தொகுப்பை ஒரு சிறிய தொகுப்பாக மேப்பிங் செய்வது போல ஒரு வகையான மெனி டு ஒன் மேப்பிங் செய்வதாகும் இது சாத்தியமான அனைத்து பதில்களின் தொகுப்பாகும் இது சுருக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பு எனவே நான் இப்போது குறிப்பிட்டுள்ள எடுத்துக்காட்டு 1 பில்லியன் பிட் தரவை 32 அல்லது 64 பிட் தரவாக சுருக்கியுள்ளோம் இது ஒரு பெரிய சுருக்கமாகும் இப்போது நான் என்ன செய்கிறேன் என்றால் என் சுற்றுக்கு எந்த தவறும் இல்லாமல் நல்ல சுருக்கமான தகவல் எதுவோ அதை தங்க கையொப்பம் என்று கண்டேறிந்தேன் இது எனது தங்க கையொப்பம் எனவே எனது சோதனை முடிந்தபின் எனது தங்க கையொப்பத்திற்கு எதிராக எனது சுருக்கமான தகவல்களை ஒப்பிடுகிறேன் ஆனால் இங்குள்ள சிக்கல் என்னவென்றால் நான் ஒரு வகையான மேப்பிங்கிற்கு மிகவும் கடினமான மெனி டு ஒன் மேப்பிங் செய்கிறேன் 10 சக்திக்கு 9 விஷயங்கள் 64 விஷயங்களில் மேப்பிங் செய்யப்படுகின்றன எனவே பல சாத்தியமான பதில்கள் கூட ஒரே தங்க கையொப்பத்தில் மாற்றப்படலாம் எனவே சில பிழைகள் தங்க கையொப்பத்தில் மாற்றப்படலாம் மேலும் அவை கண்டறியப்படாமல் போகும் ஆம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் நாங்கள் சுருக்கத்தை செய்கிறோம் சில தவறுகள் கண்டறியப்படாமல் போகும் ஆனால் அதன் நிகழ்தகவு என்ன அதை பின்னர் மதிப்பீடு செய்வோம் எனவே தங்க கையொப்பம் சிப்பில் சேமிக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்கிறோம் மெனி டு ஒன் மேப்பிங்கில் சில தவறுகள் கண்டறியப்படாமல் போகலாம் எனவே அதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே முதலில் சில பொருத்தமான வரையறைகளைப் பார்க்கிறோம் இந்த மாற்றுப்பெயர்ச்சி என்பது நாம் இப்போது பேசிக் கொண்டிருந்த ஒன்று இந்த மாற்றுப்பெயர்ச்சி என்பது ஒரு நிகழ்வுகள் தவறுடன் உள்ள கையொப்பம் தங்க கையொப்பத்துடன் பொருந்துகிறது எனவே தவறு கண்டறியப்படாமல் போகிறது எனவே எனக்கு ஒரு சர்க்யூட் உள்ளது நான் அந்த 1 பில்லியன் வடிவங்களைப் பயன்படுத்துகிறேன் எனக்கு 64 பிட் கையொப்பம் கிடைக்கிறது அதை எனது நல்ல கையொப்பத்துடன் ஒப்பிடுகிறேன் அது ஒத்துபோகிறது என சொல்லலாம் ஆனால் சர்க்யூட்டில் ஏதேனும் தவறு இருக்கலாம் ஆனால் எப்படியாவது இறுதி கையொப்பம் அப்படியே இருக்கிறது ஏனென்றால் இது மெனி டு ஒன் மேப்பிங் இப்போது கம்பாக்சன் கம்ப்ரசன் வேறுபடு காண்போம் கம்பாக்சன் மூலம் நாம் 10 இன் அடுக்கு 9 ஐ 32 அல்லது 64 வரை குறிப்பிட்டுள்ள பிட்களின் எண்ணிக்கையை வெகுவாகக் குறைக்கிறது இது தகவல்களை இழக்க நேரிடுகிறது ஏனெனில் இந்த 32 பிட்களிலிருந்து நாம் திரும்பிச் சென்று இந்த 10 இன் அடுக்கு 9 என்ற அசல் பதிலை மீட்டெடுக்க முடியாது இது ஒரு வழி மேப்பிங் ஆனால் கம்ப்ரசன் கணினிகளில் நாம் பொதுவாக பயன்படுத்தும் சுருக்கத்தில் ஜிப் செய்கிறோம் கோப்புகளை சுருக்க ரார் செய்கிறோம் இது ஒரு மீளக்கூடிய செயல் நாங்கள் சுருக்கத்தை செய்கிறோம் எங்கள் அசல் நிலைக்குத் திரும்ப ஒரு சுருக்க நீக்கம் மீண்டும் செய்யலாம் எனவே சுருக்கமானது பிட்களின் எண்ணிக்கையையும் குறைக்கிறது ஆனால் இது கடுமையாக இல்லை ஆனால் தகவல் இழப்பு எதுவும் இல்லை நாம் செயல்முறையை மாற்றியமைக்கலாம் சுருக்க செயல்முறை உள்ளது டிகம்ப்ரசன் அல்லது சுருக்க நீக்கம் செயல்முறையும் உள்ளது இப்போது நான் மறுமொழி சுருக்கத்தைப் பற்றி பேசும்போது இங்கே மீண்டும் LFSR ஐ பயன்படுத்துகிறோம் எனவே 2 பரந்த அணுகுமுறைகள் சாத்தியமாகும் அங்கு நாம் ஒரு சீரியல் பிட் ஸ்ட்ரீமை ஒரு காம்பாக்டராக சுருக்கிக் கொள்கிறோம் இது கையொப்ப பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது மேலும் வன்பொருளானது கையொப்ப பகுப்பாய்வி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் நான் உங்களுக்கு திட்டவட்டமாக காண்பிப்பது போன்ற பல உள்ளீட்டு கையொப்ப பதிவை சுருக்க மாற்றாக பல சீரியல் பிட் ஸ்ட்ரீம்களை பயன்படுத்தலாம் உங்களிடம் ஒரு பல உள்ளீடுகள் ஆனால் ஒரு வெளியீடு உள்ள சுற்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே உள்ளீட்டு பக்கத்தில் நான் என்ன செய்யலாம் என்றால்ஒரு எல் ஆரைப் பயன்படுத்தி சில சீரற்ற வடிவங்களை உருவாக்கி இங்கே உள்ளளிக்கலாம் மேலும் வெளியீட்டு பக்கத்தில் மீண்டும் நான் ஒரு சிறப்பு வகையான எல் ஆரைப் பயன்படுத்துகிறேன் இது இங்கிருந்து தொடர் தரவை ஏற்றுக் கொண்டு சுருக்கத்தை செய்யும் ஆனால் எனக்கு இது போன்ற பல உள்ளீடுகள் மற்றும் பல வெளியீடுகள் உள்ள ஒரு சுற்று இருந்தால் ஒவ்வொரு வெளியீட்டிலும் இதுபோன்ற ஒரு எல் ஆரைப் பயன்படுத்தலாம் ஆனால் அது ஒரு விலையுயர்ந்த தீர்வாக இருக்கும் ஆனால் நான் பயன்படுத்துவதை விட ஒரு சிறப்பு வகையான எல் ஆரைப் பயன்படுத்துகிறேன் இது பல உள்ளீடுகளையும் பல உள்ளீட்டு கையொப்பம் மின்தடையங்களையும் எடுக்க முடியும் எனவே நான் ஒரே நேரத்தில் பல வெளியீட்டு தரவைச் சுருக்கிக் கொள்கிறேன் இதுதான் இங்கே முக்கிய வேறுபாடு எனவே முதலில் ஒரு பிட் ஸ்ட்ரீமை சுருக்கக்கூடிய எல் ஆர் அடிப்படையிலான கையொப்ப பகுப்பாய்வியைப் பார்ப்போம் எனவே இந்த செயல்முறை சைக்ளிக் ரிடண்டன்சி கோட் ஜெனரேட்டருக்கு ஒத்ததாக இருக்கிறது இது பல பயன்பாடுகளில் பிழை கண்டறிய பயன்படுகிறது கணித ரீதியாக நாம் இங்கு செய்வது அடிப்படையில் நாம் ஒரு பல்லுறுப்புக்கோவை மற்றொரு பல்லுறுப்புக்கோவையால் வகுத்து மீதத்தை எடுத்துக்கொள்கிறோம் இப்போது நீங்கள் எந்த பிட் வடிவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் உதாரனமாக இப்போது 1 0 1 1 0 1 என்ற பிட் வடிவத்தை இது போன்ற ஒரு பல்லுறுப்புக்கோவையாகவும் குறிப்பிடலாம் ஒவ்வொரு பிட் நிலையும் ஒரு பல்லுறுப்புக்கோட்டு x இன் அடுக்கு 0 x இன் அடுக்கு 1 x இன் அடுக்கு 2 x இன் அடுக்கு 3 x இன் அடுக்கு 4 மற்றும் x இன் அடுக்கு 5 எனவே இந்த பிட் முறையை ஒரு பல்லுறுப்புக்கோவையாக நாம் வெளிப்படுத்தலாம் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் x இன் அடுக்கு 5 பிளஸ் x இன் அடுக்கு 3 பிளஸ் x சதுரம் பிளஸ் 1 எனவே எந்த பைனரி பிட் ஸ்ட்ரீமையும் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகக் குறிப்பிடலாம் எனவே இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் இந்த செயல்முறை அடிப்படையில் ஒரு பல்லுறுப்புக்கோவையை மற்றொரு பல்லுறுப்புக்கோவையால் வகுப்பதினால் கிடைக்கும் சைக்ளிக் ரிடண்டன்சி கோட் இந்த விஷயத்தில் எங்கள் கையொப்பமாகவும் இருக்கும் எனவே சர்க்யூடின் வெளியீடுகளிலிருந்து வெளிவரும் தரவு பிட்களை நான் குறிப்பிட்டதைப் போலவே குறைந்துவரும் ஒழுங்கு குணகப் பல்லுறுப்புக்கோவையாகக் கருதுகிறோம் எந்த பிட் ஸ்ட்ரீமையும் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகக் கருதலாம் எனவே அடிப்படையில் இந்த முறை என்ன செய்கிறது என்றால் ஒரு உள்ளீட்டு பல்லுறுப்புக்கோவை உள்ளது இது சர்க்யூட் உருவாக்கும் வெளியீட்டு பிட் ஸ்ட்ரீம் எல் ஆரின் சிறப்பியல்பு பல்லுறுப்புக்கோவால் அதை வகுத்து அனைத்து பிட் வடிவங்களும் எல் ஆரில் அனுப்பியதர்க்கு பின் மீதமுல்லவற்றை கையொப்பமாக அழைக்கிறோம் எனவே இறுதியாக நல்ல சுற்றுக்கான தவறுகள் இல்லாத நிலையில் வழிமுறைகள் முன்னிலையில் அந்த நினைவூட்டலை நல்ல நினைவூட்டலுடன் ஒப்பிடுகிறோம் எனவே நல்ல இயந்திர கையொப்பத்தை ஒரு ப்ரியோரி கணக்கிட்டு ஒரு ROM இல் சேமிக்க வேண்டும் இதனால் சோதனைக்குப் பிறகு நாம் சரியானதை ஒப்பிடலாம் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ளபடி 5 பிட் எல் எனவே நீங்கள் இங்கே உள்ள சிறப்பியல்பு பல்லுறுப்புக்கோவையின் குணகத்தைப் பார்த்தால் இது 1 x x கியூப் மற்றும் x இன் அடுக்கு 5 போன்றதாக இருக்கும் மற்றும் உள்ளீட்டு பிட் ஸ்ட்ரீம் பிட்கள் இப்படி வருகின்றன என்று வைத்துக்கொள்வோம் எனவே உள்ளீட்டு பல்லுறுப்புக்கோவையைப் பார்த்தால் 0 1 2 3 4 5 6 இது x இன் அடுக்கு 7 பிளஸ் x இன் அடுக்கு 3பிளஸ் x இன் அடுக்கு 1 ஆகவும் இருக்கும் எனவே உள்ளீட்டு பல்லுறுப்புக்கோவை x இன் அடுக்கு 7 x கியூப் பிளஸ் x ஆகக் கருதலாம் எனவே இந்த பல்லுறுப்புக்கோவையால் இந்த பல்லுறுப்புக்கோவையை நாம் பிரிக்க வேண்டும் இவை எல் ஆரின் வெளியீடுகள் ஆனால் இங்கே நமக்கு உண்மையில் வெளியீடுகள் தேவையில்லை ஏனென்றால் இங்கே நாம் ஒருவித கம்பாக்சன் கம்ப்ரசன் செய்கிறோம் எனவே FX ஐ PX மூலம் வகுத்து மீதமுள்ளதை எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் அதை மட்டு 2 வகுத்தலை கையால் செய்தால் மீதமுள்ளவை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் சதுரம் பிளஸ் 1 என வருகிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் ஆனால் இந்த வன்பொருளும் அதையே உருவாக்குகிறதா எனவே இது போன்ற ஆரம்ப விதை மூலம் அதை ஏற்றுவோம் எனவே படிப்படியாக பிரிவின் செயல்முறையை ஏற்றுவோம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆரம்பத்தில் நாம் அதை அனைத்து 0 வடிவங்களுடனும் 0 உடன் ஏற்றுவோம் பின்னர் இந்த வரிசை பிட்கள் 1 0 0 0 1 ஐ எல் ஆருக்குப் பயன்படுத்துகிறோம் மற்றும் பின்னூட்டத்தைப் பொறுத்து சில பிட்கள் அதற்கேற்ப மாற்றப்படும் எனவே நீங்கள் இதைச் செய்ய முடியும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் மேலும் இந்த வடிவங்கள் பொருந்துமா என்பதைப் பாருங்கள் எனவே அனைத்து பிட் வடிவங்களும் பயன்படுத்தப்பட்ட பிறகு சிப் பதிவேட்டில் இருக்கும் தரவு 1 0 1 1 0 ஆகும் இந்த பிட்கள் உள்ளீட்டு பல்லுறுப்புக்கோவை x 7 பிளஸ் x 3 பிளஸ் x 1 மற்றும் எஞ்சியிருக்கும் x 3 பிளஸ் x 2 பிளஸ் x 1 இது மீதமாக இருக்க வேண்டும் எனவே எளிய எடுத்துக்காட்டுடன் நாம் காட்டியிருப்பது என்னவென்றால் இந்த சிறப்பு வகையான எல் ஆர் அமைப்பு உண்மையில் ஒரு பல்லுறுப்புக்கோவையை மற்றொரு பல்லுறுப்புக்கோவையால் பிரிக்கலாம் மீதமுள்ளவற்றைக் கணக்கிடலாம் இந்த கருத்து CRC குறியீடு உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது தற்போதைய சூழலில் நாங்கள் அதைப் பயன்படுத்துகிறோம் கையொப்பம் உருவாக்கத்திற்காக அதைப் பயன்படுத்துகிறோம் எனவே தவறுகள் நடைபெறுகிறதா இல்லையா என்பதைக் கண்டறியவும் பயன்படும் இப்போது முக்கியமான பகுதி வருகிறது எனவே ஒரு தவறு ஏற்பட்டதற்கான நிகழ்தகவு என்ன ஆனால் அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனெனில் அது சரியான கையொப்பத்துடன் பொருந்தியுள்ளது எனவே சில அனுமானங்களின் அடிப்படையில் ஒரு எளிய கணக்கீடு செய்வோம் எனவே m என்பது நீங்கள் அமுக்கும் அல்லது சுருக்கிக் கொள்ளும் பிட்களின் எண்ணிக்கை என்றும் n என்பது LFSR நீளம் என்றும் கருதுகிறோம் எனவே வெளிப்படையாக n உடன் ஒப்பிடும்போது m பெரியதாக இருக்கும் m மிகவும் பெரியது எனவே நாங்கள் உண்மையில் இதுபோன்ற ஒன்றைச் செய்கிறோம் எங்களிடம் ஒரு m பிட் ஸ்ட்ரீம் உள்ளது இது உங்கள் சர்க்யூட் வெளியீட்டில் இருந்து வருகிறது நீங்கள் அதை எல் ஆரில் ஒரு n பிட் ஸ்ட்ரீமுக்கு மேப்பிங் செய்கிறீர்கள் எனவே நான் சொன்னது போல n உடன் ஒப்பிடும்போது m மிக அதிகம் இப்போது என்ன அர்த்தம் நான் m பிட் ஸ்ட்ரீமைப் பற்றி பேசினால் நாங்கள் இதை இப்படி மாற்றியமைக்கிறோம் ஏனெனில் சுற்றுகளில் ஏதேனும் பிழை அல்லது தவறு இருப்பதால் இந்த m பிட் ஸ்ட்ரீம் வேறுபட்டதாக மாறும் எனவே சாத்தியமான m பிட் ஸ்ட்ரீம் யாவை மின்சக்திக்கு 2 சாத்தியமான m பிட் ஸ்ட்ரீம் உள்ளன இதேபோல் 2 இன் அடுக்கு n சாத்தியமான n பிட் ஸ்ட்ரீம்கள் உள்ளன அவற்றில் ஒன்று நல்ல ஸ்ட்ரீம் இதேபோல் இங்கே ஒரு நல்ல கையொப்பம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த ஸ்லைடில் சொல்கிறோம் எனவே சாத்தியமான உள்ளீட்டு சேர்க்கைகளின் எண்ணிக்கையை 2 இன் அடுக்கு m சாத்தியமான கையொப்பத்திற்கு 2 இன் அடுக்கு n க்கு இவற்றில் ஒன்று நல்லது மற்றும் இந்த கையொப்பங்களில் ஒன்று நல்ல அல்லது தங்க கையொப்பமாகும் எனவே 2 இன் அடுக்கு m வடிவங்களுக்கான இந்த உள்ளீடு கையொப்பங்களிடையே ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படுகிறது என்று நாம் ஒரு அனுமானம் செய்கிறோம் எனவே 2 இன் அடுக்கு m வடிவங்களுக்கு 2 இன் அடுக்கு n உடன் பொருந்துகின்றன எனவே எந்தவொரு குறிப்பிட்ட கையொப்பத்திற்கும் எத்தனை வடிவங்கள் மேப்பிங் செய்யப்படும் 2 இன் அடுக்கு m 2 இன் அடுக்கு n அல்லது 2 இன் அடுக்கு m மைனஸ் n ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இந்த பல வடிவங்களும் தங்க கையொப்பத்தில் சரி செய்யப்படும் எனவே பகுப்பாய்வு செய்வதற்கான நிகழ்தகவை தங்க கையொப்பத்துடன் வரைபடமாக்கும் தவறான பிட் நீரோடைகளின் எண்ணிக்கையின் விகிதமாக வரையறுக்கிறோம் அதாவது தவறான கையொப்பங்களின் மொத்த எண்ணிக்கையில் கண்டறியப்படாத தவறுகள் இப்போது 2 இன் அடுக்கு m மைனஸ் n வடிவங்கள் ஒரு கையொப்பத்தில் மேப்பிங் செய்யப்படுகின்றன அவற்றில் நல்ல தங்க கையொப்பமும் ஒன்று உண்டு எனவே தவறான கையொப்பத்தின் எண்ணிக்கை இது மைனஸ் 1 ஆக இருக்கும் இது தங்க கையொப்பத்தில் வரைபடமாக இருக்கும் இதேபோல் 2 இன் அடுக்கு m இன் மொத்த உள்ளீட்டு பிட் ஸ்ட்ரீம்களில் ஒன்று நல்லது எனவே மின்சக்திக்கு 2 மைனஸ் 1 தவறாக இருக்கும் எனவே மாற்றுப்பெயர்ச்சியின் நிகழ்தகவு இதை வகுக்கும் இப்போது m ஐ விட n அதிகமாக இருப்பதால் இது m இலிருந்து சுயாதீனமாக இருக்கும் 2 இன் அடுக்கு n ஆக இருக்கும் நீங்கள் 2 இன் அடுக்கு m மைனஸ் n ஐ சரிபார்க்கலாம் பவர் m மைனஸ் 1 க்கு 2 ஆல் வகுக்கலாம் எனவே m n ஐ விட மிக அதிகம் என்று சொல்கிறோம் எனவே இதை நீங்கள் 2 இன் அடுக்கு m மைனஸ் n என தோராயமாக மதிப்பிடலாம் இந்த 1 வகுத்தல் 2 இன் அடுக்கு m ஐ புறக்கணிக்கலாம் இது 2 இன் அடுக்கு மைனஸ் n ஆகும் எனவே n 32 ஆக இருந்தால் 32 பிட்கள் எல் ஆரின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஆகவே2 இன் அடுக்கு மைனஸ் n எவ்வளவு 2 3 பெருக்கல் 10 இன் அடுக்கு மைனஸ் 10 எனவே இது சில தவறுகள் ஏற்படக்கூடிய நிகழ்தகவு ஆனால் அது கண்டறியப்படாமல் போகும் ஆனால் நாம் 64 பிட் கையொப்பத்தைப் பயன்படுத்தினால் 10 இன் அடுக்கு மைனஸ் 10 என்பது உண்மையில் மிகச் சிறிய எண்ணிக்கையாகும் 2 இன் அடுக்கு மைனஸ் 64 க்கு இன்னும் சிறியதாக இருக்கும் எனவே இந்த எண்கள் சில தவறுகளைக் கண்டறியும் வாய்ப்பு இருந்தாலும் நிகழ்தகவு மிகக் குறைவு இந்த முறை மிகவும் நல்லது மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியானது என்ற நம்பிக்கையை நமக்கு அளிக்கிறது எனவே பல உள்ளீட்டு கையொப்ப பதிவு இந்த கருத்தின் நீட்டிப்பு மட்டுமே ஏனென்றால் நாங்கள் விவாதித்த முறை ஒரு பிட் ஸ்ட்ரீமை மட்டுமே சுருக்க முடியும் எனவே பல பிட் ஸ்ட்ரீம் பல வெளியீடுகள் இருந்தால் ஒவ்வொரு வெளியீட்டிற்கும் இதுபோன்ற ஒரு எல் எனவே நீங்கள் பல உள்ளீட்டு கையொப்ப பதிவு சுருக்கமாக எம் ஆர் என்று அழைக்கப்படும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்கிறோம் ஆர் மூலம் அனைத்து வெளியீடுகளையும் ஒரே எல் ஆரில் சுருக்கிக் கொள்கிறோம் ஒரு சில பண்புகள் உள்ளன எனவே நீங்கள் இந்த எல் மூலம் ஒவ்வொரு தனிப்பட்ட உள்ளீடுகளையும் தனித்தனியாக சுருக்கி கையொப்பத்தைக் கணக்கிட்டு இறுதி XOR ஐ எடுத்துக் கொண்டால் நீங்கள் இறுதி முடிவைப் பெறுவீர்கள் என்பதை நிரூபிக்க முடியும் ஒரு MISR இது போல் தெரிகிறது எனவே MISR என்பது நீங்கள் காணக்கூடிய வகை 2 எல்எஃப்எஸ்ஆரின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பாகும் அங்கு ஒவ்வொரு ஜோடி ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கும் இடையில் ஒரு XOR கேட்டை வைத்திருக்கிறோம் ஆனால் பண்புரீதியான பல்லுறுப்புக்கோவைப் பொறுத்து நான் இந்த பின்னூட்ட புள்ளியை சில XOR வாயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஒருவேளை நான் அதை இங்கே இங்கே மற்றும் இங்கே வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த இரண்ட்க்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் மறுபுறம் இந்த XOR வாயில்களின் ஒரு கூடுதல் உள்ளீட்டைச் சேர்த்துள்ளோம் நான் சோதனையின் கீழ் ஒரு சுற்று இருக்கும்போது நான் சில வடிவங்களைப் பயன்படுத்துகிறேன் ஒரே நேரத்தில் பல வெளியீடுகள் இருக்கக்கூடும் இந்த வரிகளில் ஒரே நேரத்தில் அவற்றை நான் அளிக்கிறேன் சுருக்கமானது இவ்வாறு தான் நடைபெறும் எனவே சுருக்கமாக நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களைப் பார்த்தோம் சில தொழில்நுட்பங்கள் உண்மையில் உள்ளன இன்னும் சில தொழில்நுட்பங்களும் உள்ளன விருப்பமான BIST முறையில் எல் ஆர் அடிப்படையிலான வடிவங்கள் உருவாக்கம் மற்றும் எம் ஆர் அடிப்படையிலான சுருக்கத்தை நாம் கண்டோம் நிச்சயமாக மேல்நிலைகள் உள்ளன உங்களுக்கு மாதிரி ஜெனரேட்டர் மறுமொழி சுருக்கம் கட்டுப்பாட்டு சுற்றுகள் கம்பாரேட்டர் போன்றவை தேவை ஆனால் BIST இன் நன்மைகள் மிக அதிகம் எனவே பல பயன்பாடுகளில் பல சிப் வடிவமைப்புகளுக்கு நீங்கள் BIST க்கு செல்ல விரும்பலாம் ஏனெனில் இது உங்களுக்கு அதிக வசதியை அளிக்கிறது வெளிப்படையாக சோதனை செலவும் குறைவு நீங்கள் களத்தில் சோதனை மற்றும் கண்டறிதலைச் செய்யலாம் மற்றும் மிக முக்கியமாக வேக சோதனையில் நீங்கள் சுற்றுகளின் கடிகார அதிர்வெண்ணில் சோதிக்கலாம் எனவே இதன் மூலம் சோதனை குறித்த இந்த தொடர் சொற்பொழிவுகளின் முடிவுக்கு வருகிறோம்